இந்த வகுப்பில் சிக்கல் உருவாக்கம் குறித்த விவாதத்தை நாம் தொடர்கிறோம் பின் பேக்கிங் சிக்கலின் உருவாக்கம் மற்றும் தீர்வைப் பார்க்கிறோம் முந்தைய வகுப்புகள் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கும் கட்டத்தில் நாம் கண்ட பிற எடுத்துக்காட்டுகளைத் தீர்த்துள்ளோம் எனவே பின் பேக்கிங் சிக்கலைப் பார்க்கிறோம் சூத்திரத்தை சுருக்கமாகப் பார்க்கிறோம் பின்னர் இதை எவ்வாறு தீர்க்கிறோம் என்பதை விளக்குகிறோம் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் இது ஒரு உருவாக்கம் ஆகும் அங்கு நாம் பைனரி மாறிகள் அல்லது 0 மற்றும் 1 மாறிகளை வரையறுக்கிறோம் பின் பேக்கிங் சிக்கல் பின்வருமாறு இந்த எடுத்துக்காட்டில் நமக்கு 8 எண்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த 8 எண்கள் எண் 8 6 9 28 17 24 7 மற்றும் 21 ஆகும் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான குழுக்களை உருவாக்குங்கள் அதாவது தொகை ஒவ்வொரு குழுவிலும் உள்ள எண்களின் எண்ணிக்கை 45 ஐத் தாண்டாது இது இந்த 8 எண்கள் 8 உருப்படிகளைப் போன்றது இது ஒரு பரிமாண பின் இது 45 நீளத்தில் நிரம்பியிருக்க வேண்டும் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான பின்களைப் பயன்படுத்த விரும்புகிறோம் இந்த சிக்கலானது ஒரு பரிமாண பின் பேக்கிங் சிக்கலின் பெயரைப் பெறுகிறது நாம் ஒரு எளிய தீர்வைக் கொடுப்பதன் மூலம் தொடங்கினோம் ஒரு எளிய தீர்வு வேண்டும் என்று சொன்னோம் இங்கே கொடுக்கப்பட்ட தீர்வு 4 குழுக்களைக் கொண்டுள்ளது 8 6 மற்றும் 9 நீளங்கள் 1 குழுவிற்கு செல்லலாம் 28 மற்றும் 17 1 குழுவிற்கு செல்லலாம் 24 மற்றும் 7 1 குழுவிற்கு செல்லலாம் 21 ஒரு குழு தானே எனவே இந்த எளிய தீர்வு 4 பின்களைக் கொண்டுள்ளது இப்போது 4 பின்களுடன் ஒரு எளிய தீர்வைக் கொண்டிருக்கும் தருணம் நம்மிடம் உள்ள கேள்வி என்னவென்றால் இதை மூன்று பின்களால் தீர்க்க முடியுமா இந்த சிக்கலுக்கான ஒரு சூத்திரத்தில் 36 மாறிகள் மற்றும் 12 தடைகள் இருக்கும் என்றும் முந்தைய சூத்திரத்தை விட எளிமையானது என்றும் நாம் குறிப்பிட்டுள்ளோம் முந்தைய சூத்திரங்கள் என்பதால் பின் பேக்கிங் சிக்கலைத் தொடங்கலாம் அதிகபட்சம் 8 குழுக்களைப் பற்றி நாம் சிந்திக்க முடியும் ஏனென்றால் 8 கூறுகள் உள்ளன மேலும் இந்த 8 கூறுகளை பேக் செய்யக்கூடிய குழுக்களின் எண்ணிக்கையை குறைக்க விரும்புகிறோம் எனவே நாம் 8 சாத்தியமான குழுக்களையும் 8 சாத்தியமான பின்களையும் பயன்படுத்தினால் Y1 ஐ Y8 வரை குறைப்பதே குறிக்கோளாக இருக்கும் ஒவ்வொரு எண்ணும் 1 குழுவிற்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் அதனால் ∑ j Xij1 எனவே முதல் எண் அல்லது முதல் உருப்படிகள் முதல் குழுவிற்கு ஒதுக்கப்பட்டால் X11 என்பது 1 இரண்டாவது உருப்படி முதல் குழுவிற்கு ஒதுக்கப்பட்டால் X21 1 மற்றும் இதுபோல் பல எனவே முதல் குழுவிற்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் மொத்தம் ≤ 45 ஆக இருக்க வேண்டும் எனவே பின் 1 தேர்ந்தெடுக்கப்பட்டால் அல்லது குழு 1 தேர்ந்தெடுக்கப்பட்டால் தடைகள் வலது புறம் 45Y1 Y1 1 க்கு சமமானதாக இருக்கும் எனவே அந்தக் குழுவிற்கு ஒதுக்கப்பட்டவை 45 க்கும் குறைவான அல்லது அதற்கு சமமான இணைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே பொது வடிவம் aiXij ≤ BxYj இங்கு B என்பது பின் திறன் Xij மற்றும் Yj இரண்டும் பைனரி மாறிகள் 0 1 மாறிகள் எனவே நாம் 8 சாத்தியமான குழுக்களுடன் தொடங்கி அதைக் குறைக்க முயற்சித்தால் 64Xij மாறிகள் மற்றும் 8Yj மாறிகள் இருக்கும் 4 குழுக்களுடன் எளிய தீர்வைப் பார்ப்பதன் மூலம் அதை சிறிது முயற்சி செய்து குறைக்கலாம் ஆகையால் நாம் 4 குழுக்களுடன் ஒரு தீர்வைக் கொண்டிருந்தால் 18x4 32Xij மாறிகள் மற்றும் 4Yj மாறிகள் பற்றி நாம் சிந்திக்கலாம் இப்போது 3 குழுக்களுடன் ஒரு தீர்வு சாத்தியமா என்பதைப் பார்க்க இந்த சிக்கலை உருவாக்குவோம் 4 குழுக்களுடன் உருவாக்கம் 8 முதல் 4 ஜிஜ் 32 Xij மாறிகள் மற்றும் 4Yj மாறிகள் கொண்டிருக்கும் எனவே இது 36 மாறிகள் மற்றும் 12 தடைகளைக் கொண்டிருக்கும் எனவே இந்த சூத்திரத்தை எக்செல் தாளில் காண்பிப்போம் பின்னர் சிக்கலுக்கான தீர்வைக் காண்பிப்போம் எனவே இது நான் X11 முதல் X81 14 முதல் X84 வரை காட்டிய ஒரு சூத்திரமாகும் இவை பின் பொருளைக் குறிக்கும் உருப்படியைக் குறிக்கும் மாறிகள் எனவே X84 உருப்படி 8 ஐ பின் எண் 4 க்கு செல்கிறது Y1 முதல் Y4 வரை 4 பின்கள் உள்ளன ஏனென்றால் இப்போது 4 பின்களைக் கொண்ட ஒரு தீர்வைப் பார்க்கிறோம் இப்போது X மாறிகள் மற்றும் Y மாறிகள் ஆகியவற்றிற்கு மதிப்புகளைக் கொடுப்பதற்கு முன்பு செய்ததைப் போல இந்த நேரத்தில் சில பகுதியளவு மதிப்புகள் உள்ளன இவை அனைத்தும் முழு எண்ணாக இருக்க வேண்டும் எனவே நான் அவர்களுக்கு பைனரி மதிப்புகளை தருகிறேன் எனவே நான் அவர்களுக்கு 0 மற்றும் 1 மற்றும் அந்த வகையான மதிப்புகளை தருகிறேன் எனவே இது நான் சுட்டிக்காட்டிய ஒரு தீர்வு இது சாத்தியமானதாக இருக்கலாம் அல்லது சாத்தியமில்லாமலும் இருக்கலாம் இப்போது இது சாத்தியமா இல்லையா என்பதை நாம் இப்போது சோதிப்போம் அது சாத்தியமில்லை ஏனென்றால் நான் உருப்படி 6 முதல் 2 பின்களை வைத்துள்ளேன் அது சாத்தியமில்லை எனவே நான் இதை மாற்றுகிறேன் இதை மாற்றுகிறேன் எனவே இப்போது இங்கே தீர்வு உள்ளது அங்கு 4 பின்கள் உள்ளன முதல் பின்னில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாவது உருப்படி உள்ளது இரண்டாவது பின்னில் இந்த மூன்றாவது உருப்படி உருப்படி எண் 5 மற்றும் உருப்படி எண் 8 உள்ளது மூன்றாவது பின்களில் உருப்படி எண் 6 மற்றும் 4 வது பின் உருப்படி எண் 4 ஐ கொண்டுள்ளது எனவே 4 பின்கள் உள்ளன இந்த தீர்வு வழங்கப்படுகிறது இப்போது தடைகள் உள்ளன எனவே ஒவ்வொரு பின்னுக்கும் அந்தத் பின்னில் ஒதுக்கப்பட்ட பொருட்களின் நீளம் 45 அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும் அந்தத் பின் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எனவே முதல் தடைகளின் முதல் இடது புறத்தைக் காட்டுகிறேன் எனவே இதை நாம் உணருவோம் மற்றும் 45xB11 எனவே இதை விளக்குகிறேன் எனவே B7 C7 D7 E7 F G H I7 வரை மதிப்புகளைக் குறிக்கிறது இந்த உருப்படி முதல் பின்னில் செல்கிறதா இல்லையா எனவே சாத்தியமான தீர்வில் இந்த உருப்படி முதல் பின்னுக்கு செல்கிறது எனவே இந்த மூன்று நீளங்களில் சிலவற்றை நாம் சரிபார்க்க வேண்டும் மூன்று நீளங்கள் இதற்கு 8 6 க்கு C7 மற்றும் H7 7 ஆகும் எனவே 8 6 14 7 என்பது 21 45 எனவே உங்களிடம் உள்ளது ஒரு 24 இங்கே ஏனெனில் நான் 45 பி 11 45 ஐ வைத்துள்ளேன் இந்த பின் தேர்வு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த பின் தேர்ந்தெடுக்கப்பட்டது எனவே 45 இது நமக்கு 45 24 21 திறன் கொடுக்க முடியும் எனவே மீதமுள்ள 24 24 எனக் காட்டப்படுகிறது இதேபோல் இரண்டாவது பின்னை எடுத்துக் கொண்டால் உருப்படிகளின் எண் இந்த உருப்படி மற்றும் இந்த உருப்படி இந்த பின்னில் இருப்பதை நாம் உணரலாம் எனவே இந்த உருப்படி எனவே இதைப் பார்ப்போம் எனவே இந்த உருப்படியின் நீளம் D8 ஆகும் எனவே D8 இன் நீளம் 9 மற்றும் E8 F8 நீளம் 17 ஆகும் எனவே 17 D8 இன் நீளம் 9 17 9 26 மற்றும் கடைசியாக 21 உள்ளது எனவே 47 ஒரு நீளம் 45 என்பது கிடைக்கும் நீளம் எனவே இந்த நேரத்தில் இந்த தீர்வு அணுக முடியாதது ஏனென்றால் இந்த பின் 45 க்கும் மேற்பட்டவற்றை நேர்மறையான மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே இந்த நேரத்தில் அனைத்து மாறிகளுக்கும் பைனரி மதிப்புகள் கொண்ட ஒரு தீர்வை நான் காட்டியிருந்தாலும் இந்த தீர்வு சாத்தியமில்லை ஆனால் அது உண்மையில் ஒரு பொருட்டல்ல நாம் மேம்படுத்தும்போது மட்டுமே நமக்கு சாத்தியமான தீர்வு கிடைக்குமா என்பதை சரிபார்க்க வேண்டும் எனவே ஒவ்வொரு பின்னுக்கும் ஒன்று 4 தடைகள் இங்கே எழுதப்பட்டுள்ளன இந்த 4 அனைத்தும் பின் கொள்ளளவுக்கு 45 மடங்கு இருக்க வேண்டும் பின் 45Y1 45Y2 மாறிகள் என்பதால் அவை இடது புறத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன எனவே வலது புறம் 0 மற்றும் அவை மாறிகளைக் காட்டிலும் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் ஒவ்வொரு உருப்படியும் சரியாக 1 பின்னுக்குச் செல்லும் எனவே இது எடுத்துக்காட்டாக உருப்படி 1 இது ஒரு B7 B8 B9 B10 எனக் கூறப்படுகிறது எனவே நாம் முதல் உருப்படியை எடுத்துக் கொண்டால் அது இந்த பின் அல்லது இந்த பின் அல்லது இந்த பின் அல்லது இந்த பின்னுக்கு செல்லும் எனவே இது C7 C8 ஆக இருக்கும் எனவே இந்த 8 கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு உருப்படியும் சரியாக 1 பின்யில் செல்லப் போகின்றன என்பதை உறுதிசெய்கின்றன எனவே இங்கே எழுதப்பட்டுள்ளது இப்போது நாம் தீர்விக்குச் செல்கிறோம் நான் ஏற்கனவே அதை தீர்வியில் வரைபடமாக்கியுள்ளேன் எனவே புறநிலை செயல்பாடு இது பின்களின் எண்ணிக்கை இது B12 B12 என்பது புறநிலை செயல்பாடு என்பதை நீங்கள் உணருகிறீர்கள் மாறிகள் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன மாறிகள் அனைத்தும் இங்கிருந்து அவை B7 முதல் I I7 8 9 7 8 9 10 முதல் I 10 வரை உள்ளன எனவே B7 முதல் I10 மற்றும் B11 முதல் E11 வரை எனவே மாறிகள் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன அனைத்து தடைகளும் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன 8 தடைகள் இங்கே எழுதப்பட்டுள்ளன இப்போது கூடுதலாக Yj இல் உள்ள அனைத்து Xij களும் பைனரியாக இருக்க வேண்டும் எனவே நான் 36 மாறிகள் பைனரி மாறி என வரையறுக்க வேண்டும் இந்த 36 பைனரி மாறிகள் நேரத்தை மிச்சப்படுத்த இங்கே வரையறுக்கப்பட்டுள்ளன நான் இப்போது காண்பிக்கிறேன் பைனரி மாறிகள் ஒரு தொகுப்பை இங்கே காணலாம் எனவே இப்போது இந்த சிக்கலை தீர்க்க நாம் தயாராக உள்ளோம் எனவே நாம் தீர்விக்குச் செல்கிறோம் இந்த சிக்கலை தீர்க்க முயற்சிக்கிறோம் இந்த தீர்வைப் பெறுகிறோம் எனவே இது தீர்வி மூலம் பெறப்பட்ட ஒரு தீர்வாகும் 3 பின்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் உணர்கிறோம் Y1 Y2 Y3 1 என்பதை நீங்கள் உணர முடியும் எனவே மூன்று பின்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஒதுக்கீடு இந்த உருப்படி 1 வது உருப்படி 3 வது பின்னுக்கு செல்கிறது 2 வது உருப்படி மூன்றாவது பின்னுக்கு செல்கிறது 3 வது உருப்படி 3 வது பின்னுக்கு செல்கிறது 4 வது உருப்படி 5 வது பின்னுக்கு செல்கிறது 5 வது உருப்படி 5 க்கு செல்கிறது 1 வது பின் 6 வது உருப்படி 2 வது பின்னுக்கு 7 வது உருப்படி 3 வது பின்னுக்கும் 8 வது உருப்படி 2 வது பின்னுக்கும் செல்கிறது எனவே எல்லா 8 பொருட்களையும் 3 பின்களில் இடமளிக்க முடிகிறது இப்போது இடது புறமும் கூட எவ்வளவு பின்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதைக் கூறுகிறது முதல் பின் முழுமையாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே இடது புறம் 0 இரண்டாவது பின் முழுமையாகப் பயன்படுத்தப்படுகிறது இடது புறம் 0 மூன்றாவது பின்னில் கழித்தல் 15 உள்ளது அதாவது 45 நீளத்திலிருந்து இது 3 வது பின்னில் கிடைக்கிறது 30 மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன 15 பயன்படுத்தப்படவில்லை இப்போது ஒவ்வொரு பின்னும் ஒதுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பொருளும் 1 பின்னுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே 4 வது பின் அவ்வாறே பயன்படுத்தப்படுவதில்லை எனவே இதிலிருந்து 0 0 உள்ளது எனவே பின் பேக்கிங் பிரச்சினைக்கு தீர்வு அப்படித்தான் எனவே இது ஒரு எடுத்துக்காட்டு அங்கு நாம் மாறிகள் பைனரி மாறிகள் என வரையறுக்கிறோம் எடுத்துக்காட்டாக நீங்கள் தீர்விக்குத் திரும்பிச் சென்றால் இந்த மாறிகள் பைனரி என வரையறுத்துள்ளேன் அவற்றில் ஒன்றை விளக்குவதற்கு Xij மற்றும் Yj அனைத்து மாறிகள் பைனரி எனவே அதை தீர்வியில் எவ்வாறு சேர்ப்பது இங்கே கிளிக் செய்யவும் எனவே நீங்கள் இங்கே B7 ஐக் கிளிக் செய்தால் B7 ஒரு Xij மாறி இப்போது நீங்கள் சேர்க்க விரும்பினால் நான் ஏற்கனவே செய்துள்ளேன் எனவே நான் அதை நிரூபித்துள்ளேன் நான் ஒரு தடையை சேர்க்க முடியும் இப்போது இந்த B7 க்குச் செல்வது ஒரு பைனரி மாறி எனவே பி 7 மற்றும் இதைக் கிளிக் செய்க நீங்கள் பைனரி பெறுவீர்கள் நீங்கள் சேர்க்கக்கூடியதை விட இங்கே பைனரி கிடைக்கும் எனவே 36 மாறிகளுக்கு இது போன்றது நீங்கள் அனைத்து Xij சேர்க்க வேண்டும் மேலும் Yj ஐ பைனரி மாறிகளாக சேர்க்க வேண்டும் எனவே பைனரி முழு எண் நிரலாக்க சிக்கலை உள்ளடக்கிய ஒரு சிக்கலை நாம் எவ்வாறு தீர்க்கிறோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எனவே அவற்றில் சிலவற்றை பைனரி மாறிகள் என்று வரையறுக்கிறோம் இந்த பாடத்திட்டத்தில் பைனரி முழு எண் நிரலாக்கத்தை எவ்வாறு தீர்ப்பது என்பது விவரங்களில் உள்ள முறைகளை நாம் காணவில்லை இருப்பினும் ஒரு பின் பேக்கிங்கை ஒரு எடுத்துக்காட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் எல்லா சூத்திரங்களும் தொடர்ச்சியான மாறிகள் கொண்ட நேரியல் நிரலாக்க சிக்கல்கள் அல்ல என்பதை விளக்குவதற்கு அதிக எண்ணிக்கையிலான சூத்திரங்கள் முழு எண் மாறிகள் மற்றும் பைனரி மாறிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது எனவே அதை விளக்குவதற்கு நாம் பின் பேக்கிங் சூத்திரத்தைப் பயன்படுத்தினோம் இந்த தீர்வைப் பயன்படுத்தி பைனரி 0 1 சிக்கலை எவ்வாறு தீர்ப்பது என்பதை நான் நிரூபித்துள்ளேன் இப்போது இந்த பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக நாம் கண்ட போக்குவரத்து பிரச்சினை மற்றும் ஒதுக்கீட்டு சிக்கலை தீர்க்க பார்க்கலாம் எனவே நாம் போக்குவரத்து பிரச்சினைக்கு செல்கிறோம் எனவே இதுதான் நாம் தீர்த்த போக்குவரத்து பிரச்சினை இங்கு மூன்று விநியோக புள்ளிகள் மற்றும் மூன்று கோரிக்கை புள்ளிகள் உள்ளன இது ஒரு சமநிலை போக்குவரத்து சிக்கல்கள் எனவே இது நாம் தீர்க்கும் போக்குவரத்து பிரச்சினை 40 25 மற்றும் 35 உடன் 3 சப்ளை பாயிண்ட் மொத்தம் 100 மற்றும் 3 கோரிக்கையுடன் 30 30 மற்றும் 40 கோரிக்கைகள் 100 போக்குவரத்து செலவுகள் இங்கே 8 9 7 4 3 5 8 5 6 மற்றும் பல கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இந்த விரிதாளைப் பயன்படுத்தி இந்த சிக்கலை இப்போது முயற்சி செய்து தீர்க்கலாம் எனவே நாம் இதற்குச் செல்கிறோம் நான் ஏற்கனவே இந்த சிக்கலை விரிதாளில் உருவாக்கியுள்ளேன் எனவே இது 3 பை 3 போக்குவரத்து பிரச்சினை எனவே நம்மிடம் X11 X13 X31 முதல் X33 9 மாறிகள் உள்ளன அங்கு Xij அளவைக் குறிக்கிறது அது போக்குவரத்து போக்குவரத்து செலவு 8 9 7 4 3 5 8 5 மற்றும் 6 இங்கே காட்டப்பட்டுள்ளது இவை போக்குவரத்து செலவுகள் எனவே புறநிலை செயல்பாடு நான் அமைக்கும் மொத்த போக்குவரத்து செலவை Cij Xij குறைக்க முயற்சிக்கிறது நான் இங்கே அமைக்கும் Xij மாறிகள் B5 C5 D5 B6 C6 D6 B7 B7 மற்றும் D7 இலிருந்து தொடங்கும் இந்த 9 மாறிகள் இவை 9 மாறிகள் புறநிலை செயல்பாடு இங்கே வைக்கப்பட்டுள்ள Cij Xij என காட்டப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக F3 ஐ B5 ஆக மாற்றுகிறது எனவே F3 என்பது முதல் மதிப்பு 8 B5 இது போன்ற ஒரு அளவு கொண்டு செல்லப்படுகிறது 9 சொற்கள் அவற்றைச் சேர்த்தன மற்றும் புறநிலை செயல்பாட்டை திருப்பித் தருகிறேன் இது போன்றது இப்போது மாறிகள் இங்கே வரையறுக்கப்பட்டுள்ளன மதிப்புகள் இங்கே வரையறுக்கப்பட்டுள்ளன புறநிலை செயல்பாடு இங்கே வரையறுக்கப்படுகிறது இப்போது இந்த போக்குவரத்து சிக்கலில் 6 தடைகள் 3 விநியோக கட்டுப்பாடுகள் மற்றும் 3 கோரிக்கை கட்டுப்பாடுகள் உள்ளன எனவே 3 விநியோக அளவு 40 25 35 தேவை அளவு 30 30 மற்றும் 40 ஆகும் எனவே முதல் விநியோக புள்ளியிலிருந்து வெளியேறும் அனைத்தும் ≤ 40 ஆக இருக்க வேண்டும் எனவே இப்போது B5 C5 D5 B5 C5 D5 இந்த 40 இல் இருந்து வெளியேறுவதை நான் எழுதியுள்ளேன் அது வலது பக்கத்தை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் இது 40 ஆகும் இதேபோல் இரண்டாவது B6 C6 D6 என்ற கட்டுப்பாடு 25 இன் இரண்டாவது சப்ளையரிடமிருந்து வெளியேறுகிறது எனவே அது ≤ 25 ஆக இருக்க வேண்டும் எனவே மூன்று விநியோக தடைகள் உள்ளன மூன்று கோரிக்கைக் கட்டுப்பாடுகள் உள்ளன இதுதான் முதல் இலக்கை அடைகிறது எனவே இது B5 B6 B7 தேவை 30 ஆகும் எனவே எதை அடைகிறது என்பது தேவைகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் எனவே 6 கட்டுப்பாடுகள் மூன்று விநியோக கட்டுப்பாடுகள் மற்றும் மூன்று கோரிக்கை கட்டுப்பாடுகள் உள்ளன இப்போது சிக்கல் ஒரு சீரான போக்குவரத்துப் பிரச்சினை என்பதையும் நாம் அறிவோம் ஆகவே விநியோகத்திற்கான ஏற்றத்தாழ்வுகளுக்கு சமமானதை விடவும் குறைந்தபட்ச கோரிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கருதி கோரிக்கையின் ஏற்றத்தாழ்வுகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ வைப்பதற்கு பதிலாக அவை அனைத்தையும் நாம் சமன்பாடுகளால் மாற்றலாம் ஏனென்றால் சிக்கல் ஒரு சீரான போக்குவரத்து பிரச்சினை ஒன்று நாம் 6 தடைகளையும் சமன்பாடுகளாகக் கொண்டிருக்கலாம் அல்லது விநியோகக் கட்டுப்பாடு சமமாக குறைவாக இருக்கக்கூடும் மேலும் கட்டுப்பாடுகள் அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கலாம் இப்போது காண்பிக்கப்படும் தற்போதைய தீர்வு சாத்தியமில்லை ஏனென்றால் இரண்டாவது சப்ளை 25 கிடைத்தால் 35 கிடைக்கிறது இதேபோல் நீங்கள் பார்த்தால் இங்கே தேவை உண்மையில் அதிகமாக உள்ளது ஆனால் ஒரு சமநிலை போக்குவரத்து சிக்கலில் நாம் சரியாக தேவையை பூர்த்தி செய்வோம் ஏனென்றால் மொத்த வழங்கல் மொத்த தேவைக்கு சமம் ஆனால் நான் சொன்னது போல அது உண்மையில் ஒரு பொருட்டல்ல அல்லது நாம் தீர்க்கப் போகிறபோதுதான் அது முக்கியம் எனவே இப்போது நான் இங்கே செய்துள்ள சிக்கலை தீர்விற்குள் வைக்கிறோம் எனவே நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் இப்போது புறநிலை செயல்பாடு B9 ஆகும் இது இங்கே B9 இல் காட்டப்பட்டுள்ளது இந்த 8x5 9x0 இன் கூட்டுத்தொகையாக நாம் ஏற்கனவே புறநிலை செயல்பாட்டைக் கண்டோம் புறநிலை செயல்பாடு எழுதப்பட்டுள்ளது 6 கட்டுப்பாடுகள் இங்கே எழுதப்பட்டுள்ளன அவற்றில் மூன்று குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருப்பதைக் காணலாம் மற்ற மூன்று கோரிக்கைக் கட்டுப்பாடுகள் அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருப்பதைக் காணலாம் இப்போது ஒரு போக்குவரத்து சிக்கலில் மாறிகள் Xij முழு எண் மாறிகள் என வரையறுக்கப்பட வேண்டியதில்லை அவை தொடர்ச்சியான மாறிகளாக இருக்க முடியும் மற்றும் பொருட்கள் மற்றும் கோரிக்கைகள் முழு எண்ணாக இருக்கும் வரை அவை முழு மதிப்புகளைக் கொடுக்கும் எனவே நாம் இப்போது அதை ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாக தீர்க்கிறோம் எந்தவொரு வோகலின் அப்ரோக்ஸிமேஷன் Vogel's approximation அல்லது அத்தகைய வேறு முறையையும் பயன்படுத்தி நாம் அதை தீர்க்கவில்லை எனவே நாம் அதை ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாக தீர்க்கிறோம் எனவே மாறிகள் தொடர்ச்சியான மாறிகள் என வரையறுக்கிறோம் மற்றும் இதை தீர்க்க சிம்ப்ளக்ஸ் எல்பி பயன்படுத்துகிறோம் எனவே நான் இதை தீர்க்கும்போது இப்போதே இந்த தீர்வுக்கு நான் குறிப்பிட்டுள்ளபடி சாத்தியமில்லை 35 ஒரு விநியோக இடத்திலிருந்து வெளியேறுகிறது அதில் 25 மட்டுமே உள்ளது நான் சொன்னது போல் இந்த கட்டத்தில் அது ஒரு பொருட்டல்ல எனவே இதை நாம் தீர்க்கும்போது நாம் ஒரு தீர்வைப் பெறுகிறோம் என்பதை உணர்கிறோம் எனவே நாம் இதை மீண்டும் தீர்க்கிறோம் எனவே இதனுடன் ஒரு தீர்வைப் பெறுகிறோம் 565 க்கு சமமான செலவில் தீர்வைப் பெறுகிறோம் இப்போது கட்டுப்பாடுகள் அனைத்தும் நன்றாக பூர்த்தி அடைந்துள்ளன என்பதையும் நாம் உணர்கிறோம் 40 கிடைக்கிறது 40 செல்கிறது 25 கிடைக்கிறது 25 செல்கிறது 35 கிடைக்கிறது 35 செல்கிறது 30 தேவைப்படுகிறது 30 தேவைப்படுகிறது 30 தேவைப்படுகிறது 30 வழங்கப்படுகிறது 40 ஆகும் தேவை 40 வழங்கப்படுகிறது போக்குவரத்து அளவுகள் அனைத்தும் 565 க்கு சமமான செலவில் இங்கே காட்டப்பட்டுள்ளன இப்போது நாம் தீர்க்கும் போக்குவரத்து சிக்கலுக்கு திரும்பிச் சென்றால் இதற்கு உகந்த தீர்வு 565 க்கு வந்தது என்பதை நாம் அறிவோம் நாம் கையால் வகுத்த இந்த மூன்று முறைகள் பயன்படுத்தி பெறப்பட்ட தீர்வு இங்கே காண்பிக்கப்படுகிறது எனவே வோகலின் அப்ரோக்ஸிமேஷன் அல்லது அபராதம் செலவு 565 ஐக் கொடுத்தது நாம் பின்னர் சொன்னோம் நாம் படிப்படியான முறையைப் பயன்படுத்தும் போது எந்த லாபமும் இல்லை எனவே உகந்தது என்று நாம் கூறினோம் எனவே இந்த போக்குவரத்து சிக்கலுக்கு உகந்த செலவு 565 ஆகும் இது நம் தீர்விலிருந்து கிடைத்தது எனவே போக்குவரத்து சிக்கலுக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் அடுத்த வகுப்பில் ஒதுக்கீட்டு சிக்கலில் மேலும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம்